அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த இந்த பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் கடந்த 3 வாரங்களாக நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள் என்று நம்புகிறேன் நாம் இந்த பாடத்திட்டத்தின் நான்காவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த வாரம் நான் தகவல்தொடர்பு திறன்களைப் பற்றியும் பின்னர் குறிப்பாக நான்கு முக்கியமான திறன்களைப் பற்றியும் பேசப் போகிறேன் அதனுடன் அவை தொடர்புடையவை உண்மையில் மக்கள் ஒரு தவறான கருத்தைக் கொண்டுள்ளனர் அந்த தகவல்தொடர்பு திறன்கள் மற்றும் மென்மையான திறன்கள் ஒரே மாதிரியானவை ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தகவல்தொடர்பு திறன்கள் உண்மையில் மென்மையான திறன்களின் முக்கிய ஒருங்கிணைந்த பகுதியாகும் அல்லது நீங்கள் அதை தகவல்தொடர்பு திறன்கள் பிளஸ் அல்லது தகவல்தொடர்பு திறன்களின் காணாமல் போன பகுதியாகப் பார்க்கலாம் இதை பொதுவாக நாம் கவனிப்பதில்லை எனவே இது மென்மையான திறன்களுக்கும் சமம் ஆனால் மென்மையான திறன்கள் ஒரு பெரிய தொகுப்பாகும் பின்னர் துணைக்குழு ஆனால் இது மிகவும் முக்கியமானது இதை நாம் தகவல்தொடர்பு திறன்கள் என்றும் அழைக்கிறோம் ஆனால் நான் தொடங்குவதற்கு முன் கடந்த விரிவுரையில் நாம் என்ன செய்தோம் என்பதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் கடைசி சொற்பொழிவில் நீங்கள் எப்படி கெட்ட பழக்கங்களை உடைத்து நல்ல பழக்கங்களை உருவாக்க முடியும் என்பதை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் நான் முடித்தேன் கடந்த வாரம் முழுவதும் பழக்கவழக்கங்களைப் பற்றியதாக இருந்தது உங்கள் கெட்ட பழக்கங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் என்று நம்புகிறேன் அவற்றை அகற்ற முயற்சி செய்து அதை நல்ல பழக்கவழக்கங்களுடன் மாற்ற முயற்சிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் கெட்ட பழக்கங்களை நிறுத்த விரும்பினால் நீங்கள் அதை தொடங்கிய விதத்தை போலவே போலவே நிறுத்தலாம் என்று நான் பரிந்துரைத்தேன் எனவே கெட்ட பழக்கங்களை உடைப்பதை எப்படி நிறுத்துவது நீங்கள் அதை எவ்வாறு தொடங்கினீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் பின்னர் நீங்கள் அதை நிறுத்துகிறீர்கள் நீங்கள் அதை எப்படி ஆரம்பித்தீர்கள் நீங்கள் சிறிய அளவில் தொடங்கினீர்கள் சிறிய பிட்களில் தொடங்கினீர்கள் எனவே நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தைப் பயன்படுத்தும் எண்ணிக்கையின் அதிர்வெண்ணைக் குறைக்க முயற்சிக்கிறீர்கள் பின்னர் இடைவெளியை அதிகரிக்க முயற்சிக்கவும் எனவே நான் ஒரு சிகரெட்டை புகைப்பது பற்றிய உதாரணத்தை கொடுத்திருந்தேன் நீங்கள் ஒரு சங்கிலி புகைப்பவராக புகைபிடிப்பதற்கு அடிமையாக இருந்தால் எனவே அளவைக் குறைத்து பின்னர் இடைவெளியை அதிகரிக்கவும் அதாவது அதாவது அன்றாடத்திற்கு பதிலாக இதை மாற்று நாட்களாக்கவும் பின்னர் 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் ஒரு வார இடைவெளி மற்றும் இவ்வாறு செல்லுங்கள் நான் எடுத்துரைத்த மற்றொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரு நல்ல பழக்கத்துடன் மாற்ற முயற்சிக்க வேண்டும் மேலும் நல்ல பழக்கத்தை எவ்வாறு வளர்ப்பது என்று யோசிக்கவேண்டும் எனவே நல்ல பழக்கவழக்கங்களைப் பயிற்சி செய்வது உண்மையில் உங்கள் மூளையையும் மனதையும் விடுவிக்கும் மேலும் எந்தப் பணியையும் முடிக்காமல் விட்டுவிடாது எனவே இந்த சூழலில் இந்த ஜிகார்னிக் விளைவைப் பற்றி நான் உங்களிடம் பேசினேன் அங்கு நீங்கள் முடிக்காமல் ஒன்றை விட்டுவிட்டால் முடிவடையாத எண்ணங்கள் வந்து உங்களைத் தொந்தரவு செய்யும் எனவே முடிக்கப்படாத பணி உங்கள் மூளையில் கனமாக தொங்கும் இதனால் புதிய செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவதற்கும் கவனம் செலுத்துவதற்கும் உங்களுக்கு இடம் குறைவாக இருக்கும் E தொடர் போதைக்கு அடிமையானவர்கள் நீங்கள் எதையாவது தொடர்ச்சியாகப் படிக்கிறீர்களா அல்லது நீங்கள் உண்மையில் இருக்கிறீர்களா மிகவும் ஆபத்தான ஒன்றைப் பார்ப்பது குறிப்பாக தொலைக்காட்சியில் உங்கள் நேரத்தின் அடிப்படையில் மற்றும் உங்கள் கவனம் செலுத்தும் திறனின் அடிப்படையில் உங்களைக் கொல்லும் பொருட்கள் ஏனென்றால் அவை உங்கள் மூளையில் பெரிதும் தொங்கப் போகின்றன ஜிகார்னிக் விளைவு பற்றி நாங்கள் விவாதித்ததற்கு நன்றி அவை உங்களை விட்டு வெளியேறப் போவதில்லை நீங்கள் முடிக்கச் செல்லும் வரை அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆகலாம் பின்னர் அது அங்கேயே இருக்கும் இப்போது கடந்த சொற்பொழிவில் நான் பேசிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நல்ல பழக்கவழக்கங்கள் மற்றும் வெற்றி என்பது பிரிக்க முடியாதது வெற்றிப் பழக்கங்களை வளர்க்க நீங்கள் முதலில் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன் நல்ல பழக்கவழக்கங்கள் இப்போது நல்ல பழக்கவழக்கங்களே உங்களை எந்த வேலையிலும் இன்றியமையாததாகவும் மாற்ற முடியாததாகவும் மாற்றும் உங்களில் ஊக்குவிக்க வேண்டிய மிகவும் வெற்றிகரமான நபர்களின் சில பழக்கங்கள் எடுத்துக்காட்டாக மிகவும் கடின உழைப்பாளியாக இருங்கள் உங்களுக்கு ஊதியம் கிடைக்காவிட்டாலும் புன்னகையுடன் கூடுதல் வேலையைச் செய்யுங்கள் உங்கள் கடிகாரத்தையும் வேலையையும் ஒருபோதும் பார்க்காதீர்கள் பின்னர் நீங்கள் அதை முடிக்கும் வரை வேலை செய்யுங்கள் பின்னர் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் அன்று இரவு நீங்கள் மிகவும் நிம்மதியாக தூங்கலாம் மிக முக்கியமான குறிக்கோளில் கவனம் செலுத்துங்கள் முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதிக நேரத்தை செலவிட வேண்டாம் பயனற்ற வேலையை மிகவும் உன்னிப்பாகச் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை கடைசியாக நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் வேலையைச் செய்யும்போது 100 சதவீதம் கவனம் செலுத்துங்கள் கவனத்தின் சக்தி என்னவென்றால் நீங்கள் எந்த வேலையையும் மற்றவர்களை விட மிக வேகமாக முடிக்க முடியும் இப்போது இதன் மூலம் நீங்கள் சில புதிய பழக்கங்களை நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் இப்போது நான் சொன்னது போல் மென்மையான திறன்களின் மற்ற முக்கியமான பகுதி இது தகவல் தொடர்பு திறன்களின் அடிப்படையில் கருதப்படுகிறது தகவல்தொடர்பு என்றால் என்ன அதில் உள்ள பல்வேறு திறன்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் நாம் தகவல்தொடர்புகளைப் பற்றி பேசும் தருணம் அடிப்படையில் நாம் வாய்மொழி தகவல்தொடர்புகளைப் பற்றி சிந்திக்கிறோம் நாம் பேசும் போது அல்லது எழுதும் போது சொற்களைப் பயன்படுத்துகிறோம் இதைப் பயன்படுத்துகிறோம் நான் விசேஷமாக இன்னும் சில சொற்பொழிவுகளை வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்புகளில் செலவிடப் போகிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ள படங்கள் படங்கள் சைகைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் தற்போது வாய்மொழி தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்துவோம் E வாய்மொழி தொடர்பு அதாவது வாசிப்பது எழுதுவது பேசுவது மற்றும் கேட்பது உண்மையில் அது கேட்பதில் தொடங்கி பின்னர் வாசிப்பது அல்லது எழுதுவது மற்றும் கடைசியாக இருக்க வேண்டும் ஆனால் இல்லை குறைந்தபட்சம் அது பேசுகிறது நாம் பொதுவாக பேசுவதிலிருந்து தொடங்குகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் அது சரியானதல்ல நாம் உண்மையில் கேட்பதில் இருந்து தொடங்குகிறோம் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை கூட முதலில் தொடங்குகிறது என்று நம்பப்படுகிறது அது வெளியே வருவதற்கு முன்பு கேட்டு பின்னர் மெதுவாக பேசத் தொடங்குகிறது எனவே கேட்பது என்பது வளர்ச்சியின் அடிப்படையில் நாம் உள்வாங்க முயற்சிக்கும் முதல் மற்றும் முக்கிய திறனாகும் நமது தொடர்பாடல் திறன்கள் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் கேட்பது படிப்பது எழுதுவது பேசுவது அவர்கள் தோற்றமளித்தாலும் வெவ்வேறு திறன்கள் அவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அவற்றில் நாம் கேட்பதையும் வாசிப்பதையும் பார்க்க முடியும் குறிப்பாக புரிதல் திறன்கள் அவற்றை நாம் ஏன் புரிந்துகொள்ளும் திறன்களாகப் பார்க்கிறோம் ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் நாம் ஒருவரின் பேச்சைக் கேட்க முயற்சிக்கும்போது அல்லது எதையாவது படிக்கும்போது நாம் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் சில விஷயங்களை மற்றவர்களிடமிருந்து கற்பிக்க முயற்சிக்கிறோம் புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் நாம் உண்மையில் பெறுகிறோம் நாம் உள்ளீடுகளைப் பெறுகிறோம் மற்றவர்கள் கேட்பது மற்றவர்களிடமிருந்து கேட்பது வாசிப்பது யாரோ ஒருவரிடமிருந்து படிப்பது வாழ்க்கையை அனுபவித்து பின்னர் அவரது எண்ணங்களைப் பகிர்ந்து கொண்ட பிறகு நாம் அதைப் பற்றி படிக்கிறோம் அது எனவே இரு தரப்பினரும் புரிந்துகொள்கிறார்கள் நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இப்போது மறுபுறம் எழுதுவது மற்றும் பேசுவது அவை உற்பத்தி திறன்களாக கருதப்படுகின்றன இப்போது அவர்கள் ஏன் உற்பத்தி திறன்களாக கருதப்படுகிறார்கள் ஏனென்றால் நாம் உண்மையில் உற்பத்தி செய்ய முயற்சிக்கிறோம் எனவே எங்கள் குரலைப் பயன்படுத்துவதன் அடிப்படையில் பேசுவதைப் பார்த்தால் நாங்கள் சிலவற்றை உருவாக்க முயற்சிக்கிறோம் உண்மையில் ஒலிக்கிறது ஆனால் நாம் உற்பத்தி செய்ய முயற்சிக்கிறோம் நாம் யோசனைகளை உருவாக்க முயற்சிக்கிறோம் நாம் நாம் வழிவிட முயற்சிக்கிறோம் நாம் நம் எண்ணங்களுக்கு வார்த்தைகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் பின்னர் நாம் முயற்சிக்கிறோம் மக்களை பாதிக்கும் எனவே அந்த வகையில் நாம் எதையாவது உருவாக்க முயற்சிக்கிறோம் எழுதுவதிலும் நாம் அதையே செய்கிறோம் எனவே இந்த திறன்கள் அனைத்திலும் எழுத்து மிகவும் பாதிக்கிறது என்று உங்களுக்குத் தெரியும் மக்கள் சில நேரங்களில் ஒற்றை தலைப்பு ஒரு உவமை ஒரு வாக்கியம் ஆகியவற்றை எழுதியுள்ளனர் இது உலகை மாற்றியுள்ளது உலகை மாற்றிய நாவல்கள் மிகவும் ஊக்கமளிக்கும் கட்டுரைகள் பின்னர் சிந்தனையைத் தூண்டுகிறது பின்னர் பலரை மாற்றியுள்ளது இப்போது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உற்பத்தி திறன்களாக கருதப்படுவதற்கான காரணங்கள் இவை இப்போது கேட்கும் அம்சத்தைப் பார்ப்போம் மேலும் தகவல்தொடர்பு திறன்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன என்று நான் சொன்னதை நினைவில் கொள்வோம் எப்படி என்பதை விளக்குகிறேன் நீங்கள் கேட்பது மற்றும் பேசுவதைப் பார்த்தால் கேட்பது மற்றும் பேசுவது ஆகிய இரண்டும் குழு விவாதங்கள் மற்றும் வேலை நேர்காணல்கள் மூலம் வெற்றி பெறுவதற்கான சிறந்த திறன்களாக கருதப்படுகின்றன அதாவது நீங்கள் அதை ஒரு தொழில்முறை கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஆனால் கேட்பது மற்றும் பேசுவது ஒருவருக்கொருவர் திறன்களை வளர்ப்பதற்கும் தேவைப்படும் மிக உயர்ந்த திறன்கள் நல்ல உறவுகளைப் பேணுவதற்கு நீங்கள் ஒரு நல்ல கேட்பவராகவும் திறமையான பேச்சாளராகவும் இருக்க வேண்டும் இப்போது தகவல் தொடர்பில் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைக்கப்பட்ட விதத்தைப் பாருங்கள் ஒருவர் எவ்வளவு அதிகமாகப் படிக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அவருக்குத் தெரியும் அதைப் படிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் உண்மையில் அதை அனுபவிப்பதற்கு முன்பே உலகத்தைப் பற்றி அறிந்து கொள்வீர்கள் எனவே நீங்கள் எவ்வளவு அதிகமாகப் படிக்கிறீர்களோ நீங்கள் உண்மையில் மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து சேகரிக்கிறீர்கள் மேலும் உங்களுக்குத் தெரியும் ஒருவர் எவ்வளவு அதிகமாக எழுதுகிறாரோ அவ்வளவு அதிகமாக பிரதிபலிக்கிறார் எனவே ஒரு நாட்குறிப்பில் உங்களைப் பற்றி ஒரு கட்டுரையின் வடிவத்தில் உங்கள் எண்ணங்களைப் பற்றி அதிகம் எழுதுகிறீர்கள் ஒரு அறிக்கையின் வடிவில் ஒரு திட்டத்தைப் பற்றி ஒரு அறிக்கை அல்லது ஆய்வுக் கட்டுரையின் வடிவத்தில் உங்கள் ஆய்வறிக்கையைப் பற்றி ஒரு கவிதையின் வடிவத்தில் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளைப் பற்றி ஒரு நாவலின் வடிவத்தில் உங்கள் அனுபவத்தைப் பற்றி அல்லது ஒரு சுவாரஸ்யமான சிறுகதை வடிவில் மிகவும் சுருக்கமான அனுபவத்தை கூட எழுதலாம் எனவே ஒருவர் எவ்வளவு அதிகமாக எழுதுகிறாரோ அவ்வளவு அதிகமாக ஒருவர் பிரதிபலிக்கிறார் மற்றும் எழுதுவது என்பது சுய கண்டுபிடிப்பின் ஒரு செயல்முறையாகும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதையாவது எழுதும்போது உங்களைப் பற்றி அல்ல என்பதை நீங்கள் உண்மையில் கண்டுபிடிப்பீர்கள் ஆனால் பின்னர் நீங்கள் எழுதும் செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தாலும் உங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இந்த முழு விரிவுரைகளின் தொடக்கத்தில் நான் சொன்னேன் உங்களை அறிந்துகொள்வதே முதல் முக்கியமான குணம் இது உங்களுக்கு சுய விழிப்புணர்வைத் தரும் எனவே அந்த வகையான சுய விழிப்புணர்வை உருவாக்க எழுதுவது உதவியாக இருக்கும் பின்னர் ஒருவர் எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு அதிகமாக ஒருவர் கற்றுக்கொள்கிறார் கேட்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள் ஒருவர் எவ்வளவு அதிகமாகக் கேட்கிறாரோ அவ்வளவு அதிகமாகப் பேசுகிறார் அவ்வளவு அதிகமாகத் தொடர்புகொள்கிறார் மேலும் எவ்வளவு அதிகமாக தொடர்புகொள்கிறாரோ ஒருவர் அவ்வளவு வெற்றிகரமாக இருக்க முடியும் கேட்பதை பற்றி பார்ப்போம் கேட்பது மிகவும் புறக்கணிக்கப்பட்டாலும் அது தகவல்தொடர்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன் மக்கள் பொதுவாக நினைக்கிறார்கள் ஒரு திறமையான தொடர்பாளராக ஆக நீங்கள் பேசி பின்னர் நீங்கள் ஏதாவது எழுதினால் போதும் பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் இந்த கேட்பதை இழக்கிறார்கள் ஏனென்றால் இது ஒரு வகையான செயலற்ற தகவல்தொடர்பு வடிவம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் கேட்பது மட்டுமல்லாமல் மற்றும் சில சமயங்களில் மக்கள் வாசிப்பதைப் பற்றியும் அவ்வாறே நினைக்கிறார்கள் எனவே இவை செயலற்ற தகவல்தொடர்பு வடிவம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பின்னர் மிக முக்கியமாக அவர்கள் நினைப்பது என்னவென்றால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை பேசும் வடிவத்தில் வெளிப்படுத்த முயற்சிக்கும்போது அது செயலில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் இப்போது கவனிப்பது என்பது தகவல்தொடர்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கேட்பதால் மட்டுமே நீங்கள் நல்ல மனித உறவுகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதால் இது மிகவும் புறக்கணிக்கப்பட்டாலும் தகவல்தொடர்பு மனித உறவுகளுடன் கைகோர்த்துச் செல்கிறது எனவே நேர்மறையான உறவுகள் தகவல்தொடர்புகளின் அளவு மற்றும் தீவிரத்தில் மட்டுமே வளர முடியும் ஒரு உறவு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமான தகவல் தொடர்பு உருவாகிறது தகவல்தொடர்பு பற்றிய சில தவறான கருத்துக்களைப் பார்ப்போம் தகவல்தொடர்பு பற்றிய தவறான கருத்துக்கள் என்ன முதலில் பேசுவது மட்டுமே தகவல் தொடர்பு என்று மக்கள் நினைக்கிறார்கள் யாராவது நன்றாக பேசினால் அவர் அல்லது அவள் ஒரு நல்ல தொடர்பாளர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனுடன் இணைந்து நல்ல பேச்சு நல்ல தொடர்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதாவது நன்றாக பேசுவது இனிமையாக பேசுவது இது நல்ல தொடர்பு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அமைதியான மற்றும் சாந்தமான மக்களை விட பேசும் நபர்கள் சிறப்பாக தொடர்பு கொள்கிறார்கள் என்ற தவறான தகவல்தொடர்பு உள்ள மற்றவர்களும் உள்ளனர் இது மீண்டும் ஒரு மொத்த தவறான தகவல்தொடர்பு ஏனெனில் மிகவும் நல்ல பேச்சுவார்த்தைகளில் அமைதியான மனிதர் தான் உண்மையில் வெற்றி பெறுகிறார் மற்ற நபர் மிகவும் பேசுபவராகவும் இருக்கும்போது அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கும் திறன் இது மற்ற நபர் முடிக்கும் வரை காத்திருந்து பின்னர் திறம்பட தொடர்பு கொள்ளுங்கள் எனவே அமைதியான மற்றும் சாந்தமான நபர்களை விட பேசும் நபர்கள் சிறப்பாக தொடர்பு கொள்கிறார்கள் என்ற தவறான கருத்து ஒரு நல்ல பேச்சாளராக இருக்க நீங்கள் கேட்பவராக இருக்க வேண்டியதில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள் எனவே நீங்கள் பேசுவதைப் பயிற்சி செய்தால் போதும் நீங்கள் உங்கள் சொற்களஞ்சியத்தை வளர்த்துக் கொள்கிறீர்கள் உங்கள் மொழித் திறன்களை வளர்த்துக் கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கேட்பவராக இருக்க வேண்டியதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நான் குறிப்பிட முயற்சிப்பது போல் கேட்காமல் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக முடியாது கவனிப்பது பற்றிய சில தவறான எண்ணங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புத்திசாலிகள் மட்டுமே கவனிக்க முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் எனவே அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவர்கள் அவர்களால் கவனிக்க முடியாது என்று நினைக்கிறார்கள் இது சரியானதல்ல ஏனெனில் தீவிரமாகக் கவனிப்பது ஒரு வளர்க்கப்பட்ட நடத்தை எனவே நீங்கள் உண்மையில் கவனிக்கும் திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம் பின்னர் ஒரு திறமையான கவனிப்பாளராக மாறலாம் கவனிப்பது பற்றி மக்கள் கொண்டிருக்கும் மற்ற தவறான கருத்து என்னவென்றால் அவர்கள் பேசுவதை கவனிப்பதுடன் ஒப்பிடுகிறார்கள் பின்னர் அவர்கள் கவனிப்பதை விட பேசுவது மிக முக்கியமான செயல்பாடு என்று நினைக்கிறார்கள் இப்போது உண்மையான உண்மை என்னவென்றால் பயனுள்ள தகவல்தொடர்புகளில் பேசுவதும் கவனிப்பதும் சமமாக முக்கியம் மற்றொரு தவறான கருத்து என்னவென்றால் பேசுவது ஆற்றலைப் பயன்படுத்துகிறது கவனிப்பது இல்லை நீங்கள் பேசும்போது அதிக ஆற்றலை உட்கொள்கிறீர்கள் என்ற மற்றொரு மிகப்பெரிய தவறான கருத்து இது ஆனால் கவனிக்கும் போது அல்ல ஆனால் தீவிரமான கவனிப்பாளர்கள் ஒரு பேச்சாளர் அல்லது ஜாகர் போன்ற அதிக ஆற்றலை செலவிடுகிறார்கள் பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது பின்னர் அவர்கள் ஒரு தீவிரமான கவனிப்பாளரால் எவ்வளவு ஆற்றல் நுகரப்படுகிறது என்பதைக் கண்டறிய முயற்சிக்கின்றனர் எனவே நான் அடுத்த சொற்பொழிவில் தீவிரமான கவனிப்பாளரை பற்றி பேசுவேன் ஆனால் இப்போது நீங்கள் தீவிரமான கவனிப்பாளர் மிகவும் திறமையான கவனிப்பாளர் அவரது மூளையைப் பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் அவர் அல்லது அவள் கேட்கும் செயல்பாட்டில் ஈடுபடும் போது உகந்த சிந்தனையை முடிக்கிறார்கள் இப்போது தீவிரமான கவனிப்பாளர் ஒரு பேச்சாளரைப் போலவே அதிக ஆற்றலைச் செலவிடுகிறார் அல்லது ஒரு ஜாகிர் போல கூட என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அவர்கள் ஜாகிர் மற்றும் ஒரு சுறுசுறுப்பான கவனிப்பாளருடன் ஒப்பிட்டுப் பார்த்தனர் அவர்களால் ஆற்றலை கிட்டத்தட்ட அதே முறையில் செலவழிக்க முடிகிறது மற்ற தவறான கருத்து என்னவென்றால் கவனிப்பது ஒரு தானாக நடக்கின்ற செயல்முறை ஆனால் உண்மை என்னவென்றால் கவனிப்பது ஒரு சுறுசுறுப்பான மன செயல்முறையாகும் கேட்பது ஒரு தன்னிச்சையான செயலாகும் எனவே வரவிருக்கும் ஸ்லைடில் இந்த இரண்டையும் பற்றி விவாதிப்பேன் பேச்சாளர்கள் தங்கள் பார்வையாளர்களை 100 சதவீதம் கேட்க வைக்க முடியும் இது மற்றொரு மொத்த தவறான கருத்தாகும் ஏனெனில் பார்வையாளர்கள் பேச்சாளரின் பேச்சைக் கேட்க விரும்பாவிட்டால் பேச்சாளர்கள் தங்கள் பார்வையாளர்களை உண்மையில் கேட்க வைக்க முடியாது எனவே உங்கள் தகவல்தொடர்பு திறனில் நீங்கள் எவ்வளவு திறனுள்ளவராக இருந்தாலும் உங்கள் பேச்சைக் கேட்கும்படி மக்களை நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் சொல்வதில் முக்கியமான ஒன்று இருப்பதாக அவர்கள் நினைக்காவிட்டால் அவர்கள் உண்மையில் கவனம் செலுத்த விரும்பாவிட்டால் எனவே நீங்கள் அவர்களைத் தாங்களே கேட்க வைக்க முடியாது

எனவே நீங்கள் ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் உண்மையில் அவர்களை கேட்க வைக்க முடியாது கேட்பதைப் பற்றி என்ன அது கவனிப்பதற்கு சமமா மீண்டும் பலர் கேட்பதும் கவனிப்பதும் ஒன்றே என்று நினைக்கிறார்கள் இப்போது இது ஒரு தவறான கருத்து ஏனெனில் கவனிப்பது கேட்பதிலிருந்து மிகவும் வேறுபட்டது கேட்பது நீங்கள் அதைப் பார்த்தால் அது அடிப்படையில் ஒரு உடல் செயல்பாடு அதேசமயம் கவனிப்பது ஒரு மன செயல்பாடு உதாரணமாக உங்கள் காதுகளில் கேட்கும் போது உங்கள் காதுகளில் விழும் ஒலிகள் உங்கள் காது டிரம்களைத் தொடுகிறது எனவே ஒருவித ஒலி உணர்திறனை ஏற்படுத்துகிறது அவ்வளவுதான் எனவே நீங்கள் போக்குவரத்தில் இருக்கும்போது ஹார்ன் ஒலியைக் கேட்கிறீர்கள் நீங்கள் தூங்கும்போது கூட உங்களால் கேட்க முடிகிறது விசிறி ஒலியைக் கேட்க முடியும் விசிறி ஒலியைக் கேட்கிறீர்கள் பின்னர் நீங்கள் தொடர்ந்து தூங்குகிறீர்கள் பறவைகள் செய்யும் ஒலியையும் நீங்கள் கேட்கிறீர்கள் பறவைகளின் கீச்சிடுதல் ஆனால் பின்னர் இருந்தும் உங்களால் வேறு ஏதேனும் ஒன்றை செய்ய முடிகிறது எனவே இந்த கேட்கும் திறன் பெரும்பாலான நேரங்களில் காரை ஓட்டுவது அல்லது தூங்குவது போன்ற உங்களுடைய உங்களுடைய வேறு எந்த செயலையும் பாதிக்கப் போவதில்லை எனவே அது உங்களை அவ்வளவு பாதிக்கப் போவதில்லை உங்கள் மூளை விரும்பியதைச் செய்ய நீங்கள் அனுமதிக்கலாம் ஒலிகள் உங்கள் காதுகளில் விழும்போது கூட ஆனால் இந்த பார்வை கேட்பதை மட்டும் உள்ளடக்கியது அல்ல ஆனால் கேட்கும் திறனையும் உள்ளடக்கியது

கேட்பதை விடவும் கேட்பதை விடவும் அது ஏற்புத்தன்மையை உள்ளடக்கியது எனவே கருத்துக்களின் ஏற்புத்தன்மை வரவிருக்கும் சொற்களற்ற குறிப்புகளின் ஏற்புத்தன்மை தேர்வு எனவே ஒரு வடிகட்டுதல் நடக்கிறது நீங்கள் கொடுக்கும் அனைத்து யோசனைகளையும் நான் பெறுகிறேன் ஆனால் நான் முடிவு செய்கிறேன் இது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் பின்னர் நான் சில யோசனைகளைக் குறிப்பிடுகிறேன் எனவே நானும் தேர்வு செய்கிறேன் நான் எல்லாவற்றையும் கவனிப்பதில்லை உதாரணமாக நான் ரயில் நிலையத்தில் இருந்தால் பின்னர் செய்யப்படும் அனைத்து அறிவிப்புகளையும் நான் கேட்கிறேன் என்றால் அவற்றில் பெரும்பாலானவற்றை நான் கேட்கிறேன் ஆனால் எனது ரயிலைப் பற்றிய அந்த ஒரு தகவலை மட்டுமே நான் கவனிக்கிறேன் அது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட மேடையில் இருந்து வெளியேறப் போகிறது எனவே நானும் தேர்ந்தெடுக்கிறேன் பின்னர் தேர்ந்தெடுத்த பிறகு நான் ஒழுங்கமைக்கிறேன் எனவே நீங்கள் வகுப்பு விரிவுரைகளில் கலந்து கொள்ளும்போது அது குறிப்பாக மாணவர்களைப் பொறுத்தது அல்லது பொது விரிவுரைகளில் கலந்து கொள்ளும் எவரையும் பொறுத்தது நீங்கள் தகவல்களைப் பெற முயற்சிக்கிறீர்கள் அதன் பிறகு நீங்கள் முக்கியமானதைத் தேர்ந்தெடுத்து பின்னர் நீங்கள் ஒழுங்கமைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒருங்கிணைக்கிறீர்கள் எனவே நீங்கள் இணைக்கிறீர்கள் நீங்கள் ஒழுங்கமைத்த கருத்துக்களை ஒருங்கிணைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் விளக்குகிறீர்கள் நீங்கள் விளக்க முயற்சிக்கிறீர்கள் பின்னர் அர்த்தத்தைப் பெற முயற்சிக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறீர்கள் அந்த நபர் உண்மையில் அர்த்தமுள்ளவரா என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் அவர் உண்மையில் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறாரா அல்லது உண்மையில் உங்களுக்கு சில உண்மையான பாதிக்கின்ற யோசனைகளை வழங்குகிறாரா அல்லது அது அவ்வாறு இல்லையா பின்னர் நீங்களும் பதிலளிக்கலாம் நீங்கள் ஒரு சொற்பொழிவில் இருந்தால் சில விஷயங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியவில்லை என்றால் நீங்கள் தெளிவு படுத்திக்கொள்ளலாம் நீங்கள் இன்னும் சில விஷயங்களில் உறுதியாக இருக்கிறீர்கள் ஆனால் அது இந்த திசையில் செல்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் அதை உங்கள் மனதில் நினைத்த விடத்தை போலவே எனவே மீண்டும் நீங்கள் பதிலளிக்க முயற்சிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் உண்மையில் கவனிக்கும் போது பல மன செயல்பாடுகள் ஈடுபட்டுள்ளன இப்போது நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல கவனிப்பாளராக மாற விரும்பினால் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் படி என்ன ஒரு நல்ல கவனிப்பாளராக மாறுவதற்கான முதல் படி மனதைத் திறந்து வைப்பதாகும் எனவே மனம் திறந்திருக்க வேண்டும் ராபர்ட் ஷுல்லர் தனது புத்தகங்களில் ஒன்றில் இதைச் சொல்வது போல் மனம் ஒரு பாராசூட் போன்றது அது திறந்திருக்கும் போது மட்டுமே செயல்படுகிறது எனவே இது ஒரு பாராசூட் போன்றது அது திறந்திருக்கும் போது மட்டுமே செயல்படுகிறது நீங்கள் உங்கள் மனதை மூடிக்கொண்டு இருந்தால் அது செயலற்றதாகிவிடும் அது வேலை செய்யாது இப்போது நீங்கள் ஏன் உங்கள் மனதை ஏன் திறந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு உதாரணத்தை உங்களுக்குத் தருகிறேன் பின்னர் கவனிப்பது குறித்த இந்த விரிவுரையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இறுதி பாடத்துடன் நான் முடிப்பேன் இந்த சிறிய நிகழ்வைப் பாருங்கள் கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவர்கள் மருத்துவ வரலாற்றுத்துறையைச் சேர்ந்த திரு அக்னுவிடம் பின்வருவனவற்றின் மீது தங்கள் எதிர்வினையைக் கேட்டனர் எனவே ஆசிரியர்கள் ஒரு வகையான சூழ்நிலையைக் கொடுத்து மாணவர்கள் எதிர்வினையாற்ற வேண்டும் என்று விரும்பினர் எனவே இதுதான் நிலைமை தந்தைக்கு சிஃபிலிஸ் உள்ளது தாய்க்கு காசநோய் உள்ளது அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் உள்ளனர் முதலாமவர் பார்வையற்றவர் இரண்டாமவர் இறந்து விட்டார் மூன்றாமவர் காது கேளாதவர் மற்றும் ஊமை நான்காவது நபருக்கு காசநோய் இருந்தது தாய் தனது ஐந்தாவது குழந்தையுடன் கர்ப்பமாக உள்ளார் பெற்றோர் கருக்கலைப்பு செய்ய தயாராக உள்ளனர் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் எனவே நீங்கள் கவனித்தால் நாள்பட்ட நோய் இருக்கும் ஒரு வழக்கு உங்களுக்கு வழங்கப்படுகிறது பின்னர் நாள்பட்ட மரணம் உள்ளது எனவே இப்போது இது ஐந்தாவது குழந்தை பின்னர் பெற்றோருக்காக முடிவெடுக்கும் விருப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது வெளிப்படையாக உங்களில் பெரும்பாலோர் நினைத்திருப்பார்கள் பின்னர் நீங்கள் பதில் அளித்திருக்கும் விதம் யாதெனில் குழந்தை கண்டிப்பாக உயிர் பிழைக்காது என்று நினைத்ததால் பெரும்பாலான மாணவர்கள் கருக்கலைப்புக்கு ஆதரவாக வாக்களித்தனர் மற்ற குழந்தைகள் வளர்ந்து பின்னர் அவர்கள் இறந்த நாள்பட்ட நிலைமைகளின் காரணமாக ஆனால் திரு அக்ன்யூ அவர்களிடம் கூறிய கருத்து அவர் வாழ்த்து கூறினார் நீங்கள் இப்போதுதான் பீத்தோவனைக் கொலை செய்துள்ளீர்கள் அறியாதவர்களுக்கு பீத்தோவன் காது கேளாத இசை இசையமைப்பாளர் மற்றும் ஒரு குழந்தை மேதை அவர் தனது 8 வயதில் பியானோ கலைஞராக தனது முதல் பொது நிகழ்ச்சியை நிகழ்த்தினார்

எனவே பெற்றோர்கள் இந்த குழந்தையை கருக்கலைப்பு செய்ய முடிவு செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்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 எனவே இதிலிருந்து கிடைக்கும் பாடம் என்னவென்றால் தப்பெண்ணம் இல்லாமல் கவனிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மனதைத் திறந்து வைத்திருங்கள் எந்த தப்பெண்ணமும் இல்லாமல் கேளுங்கள் தப்பெண்ணம் என்பது எந்தவொரு வகையான முன்கூட்டிய எண்ணங்கள் நீங்கள் உருவாக்கும் எந்தவொரு முன் அனுமானம் சில விஷயங்கள் தோன்றும் விதத்தின் காரணமாக யாரோ ஒருவர் தவறு செய்கிறார் என்ற முன்கூட்டிய கருத்து பின்னர் அந்த நபருடனான தொடர்பை நீங்கள் உண்மையில் அனுபவிப்பதற்கு முன்பே நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் அல்லது நபரின் தன்மை அல்லது நடத்தை அல்லது செயல் பற்றி நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள் மேலும் இது ஒரு நல்ல தொடர்பாளராக மாறுவதன் அடிப்படையில் இது மிகவும் மோசமானது எனவே இதன் முடிவில் இதை மனதில் கொள்ளுங்கள் தப்பெண்ணம் இல்லாமல் கேளுங்கள் உங்கள் மனதைத் திறந்து வைக்க முயற்சிக்கவும் அடுத்த சொற்பொழிவில் நீங்கள் எவ்வாறு ஒரு திறமையான கவனிப்பாளராகவோ அல்லது தீவிரமான கவனிப்பாளராகவோ முடியும் என்பதற்கான பரிந்துரைகளை உங்களுக்குத் தொடர்ந்து தருகிறேன்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 நன்றி பின்னர் இது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்